நிலை மின்னழுத்தம் மின்புலம் குறித்த முந்தைய விரிவுரையில் மின்புலமானது எந்த புள்ளியிலும் உள்ள மின்புல விரிகையானது அந்த புள்ளியில் உள்ள மின்னூட்ட அடர்த்தியுடன் தொடர்புடையது மற்றும் E இன் சுருட்டை எப்போதும் 0 ஆகிய சமன்பாடுகளை திருப்திப்படுத்தியது என்பதை பார்த்தோம் நமக்கு இந்த வகையீட்டு சமன்பாடுகள் தேவை ஏனென்றால் அங்கு மின்புலத்திற்கு கட்டற்ற இடத்தில் மின்புலத்திற்கான சூத்திரம் இருந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் இருக்கலாம் நாம் ஏற்கனவே எழுதியது போல் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 இன் கீழ் r கனம் r அல்லது மின்னூட்ட பகிர்வுக்கு E r ஆனது 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு ρ r இன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் r கழித்தல் r பிரைம் dv பிரைம் ஆனால் இது கட்டற்ற இடத்திற்கு மட்டுமே Err0 and Er0 இது அப்படி இருக்க தேவையில்லை உதாரணமாக நான் ஒரு நிலத்தொடுத்த கோளத்திற்குள் ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக் கொண்டால் இந்த மின்னூட்டம் இது ஒரு நிலத்தொடுத்த உலோக கோளத்தால் பாதுகாக்கப்படுவதால் முந்தைய சூத்திரத்தால் வழங்கப்பட்ட ஒரு புலத்தை கொடுக்க தேவையில்லை எனவே ஒருவர் செய்ய வேண்டியது அந்த வகையீட்டு சமன்பாடுகளை எல்லை நிபந்தனை பொருத்தமான எல்லை நிபந்தனையுடன் விடைகாண வேண்டும் அதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னர் பேசுவோம் தற்போதைக்கு சுருட்டை சமன்பாட்டின் பொருளை புரிந்துகொள்வோம் இதற்கு என்ன பொருள் இது தானாகவே நமக்கு வரையறுக்க புரிந்துகொள்ள வழிவகுக்கும் இது நமக்கு நிலை மின்னழுத்தத்தை வரையறுக்க வழிவகுக்கிறது மின்புலத்துடன் ஒப்பிடுகையில் இதை கையாளுவது எளிது ஏனென்றால் மின்புலத்திற்கு இரண்டு வகையீட்டு சமன்பாடுகள் நமக்கு உள்ளன அதன் சுருட்டை மற்றும் விரிகை ஆகியவற்றிற்கான சமன்பாடுகள் நம்மிடம் உள்ளன ஆனால் இங்கு நிலை மின்னழுத்த சமன்பாடு ஒன்று மட்டுமே உள்ளதை காணலாம் ஏனெனில் இது ஒரு ஸ்கேலர் அளவையாக இருக்கும் ஆகவே எனக்கு ஒரு சுருட்டை அளவு 0 க்கு சமமாக இருக்கும் போது உள்ள நிலையை பார்ப்போம் ஸ்டோக்ஸ் தேற்றத்தால் ஒரு மூடிய பாதையில் E இன் கோடு தொகையீடு E இன் சுருட்டையின் பரப்பு தொகையீடுக்கு சமம் இது கடைசியாக நாம் செய்தபோது 0 க்கு சமமாக இருந்தது ஏனென்றால் இந்த இது 0 ஆகும் ஆகையால் நான் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு புள்ளிகளை எடுத்து இந்த பாதையில் ஒரு பாதையைத் தேர்வு செய்து இந்த பாதை 1 எனவும் இரண்டாவது பாதை இந்த பாதையை 2 எனவும் அழைக்கிறேன் பின்னர் பாதை 1 தொகையீடு 1 முதல் 2 வரை E புள்ளி dl என்பது பாதை 2 இன் தொகையீடு 1 முதல் 2 வரைக்கு சமம் E இன் சுருட்டை 0 ஆக இருந்தால் ஏனெனில் இங்கிருந்து எனக்கு கிடைப்பது பாதை 1 உடன் 1 முதல் 2 வரை E புள்ளி dl கழித்தல் 1 முதல் 2 வரை E புள்ளி dl பாதை 2 ஆகும் இப்போது நான் அடையாளத்தை மாற்றப் போகிறேன் நான் இதை பிளஸ் செய்து 2 முதல் 1 வரை என மாற்றுவேன் ஏனென்றால் 1 முதல் 2 வரை செல்வது மைனஸ் 2 முதல் 1 வரை செல்வது போன்றது எனவே இது 1 முதல் 2 கூட்டல் 2 முதல் 1 வரை மாறுகிறது மேலும் இது முழு பாதையில் தொகையீடு E புள்ளி dl இது 0 ஆகும் எனவே இந்த நிலை இதை மற்றும் நேர்மாறாகவும் குறிக்கிறது dlalong 112E dl0 எனவே 0 இன் சுருட்டை நாம் ஏற்கனவே பார்த்திருப்பது எனக்கு கூறுவது நான் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் பயணித்தால் தொகையீடு பாதைக்கு கட்டுப்பாடற்று இருக்கும் ஆகையால் நான் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் பாதையின் கட்டுப்பாடற்று E புள்ளி dl ஐ எழுத முடியும் இதை நான் ஒரு குறிப்பிட்ட வழியில் எழுதப் போகிறேன் E இன் சுருட்டை 0 எனில் இதை மைனஸ் V2 கூட்டல் V1 என எழுதுவேன் இந்த V கள் எவற்றை குறிக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்வோம் இதை இன்னும் சிறந்த வழியில் V r2 வில் கூட்டல் V r1 ல் என எழுதுவோம் 12E dl V2V1 Vr2 V எனவே நான் இந்த இரண்டு புள்ளிகள் 1 மற்றும் 2 எடுத்துள்ளேன் இவற்றிற்கு இடையில் நான் எந்த பாதையை தேர்வு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் E புள்ளி dl எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால்தான் இந்த இரண்டு புள்ளிகளில் அளவுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை கொண்டு மட்டுமே இதை எழுத முடியும் இதை சற்று வித்தியாசமாக எழுதுவோம் நான் இதை V r2 வில் கழித்தல் V r1 ல் சமம் தொகையீடு மைனஸ் E புள்ளி dl 1 முதல் 2 வரை என எழுதுவேன் மைனஸ் E என்றால் என்ன இது ஒரு அலகு மின்னூட்டம் q சமம் 1 ஐ சமநிலையில் வைத்திருக்க ஒரு நபர் அதன் மீது செலுத்தும் விசை ஆகும் எனவே மைனஸ் E என்பது மின்னூட்டம் வைத்திருக்கும் ஒருவர் சமநிலையில் இருக்க செலுத்தவேண்டிய விசை ஆகும் மேலும் dl என்பது பயணித்த தூரம் எனவே இது dl இது dl இது dl இது dl மற்றும் தொகையீடு என்பது இந்த dl அனைத்தையும் நான் கூட்டுகிறேன் என்பதாகும் இது நபரால் செயல்படுத்தப்படும் விசை பின்னர் அந்த நபர் அதை நகர்த்துகிறார் எனவே இது செய்யப்பட்ட வேலையைக் குறிக்கிறது இதை வேறுவிதத்தில் எழுதுகிறேன் இது ஒரு மின்னூட்டத்தை அலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதில் இந்த நபர் செய்த வேலையை பிரதிபலிக்கிறது இந்த V ஐ நான் மின்னழுத்தம் என அழைக்கிறேன் எனவே புள்ளிகள் 2 மற்றும் 1 க்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு ஆனது ஒரு வெளிப்புற முகமை அல்லது ஒரு நபர் மின்னூட்டத்தை சமநிலையில் வைத்திருக்க செய்த வேலையாகும் 1 முதல் 2 வரை நகர்த்துவதில் செய்யப்பட்ட வேலை அதை மீண்டும் பார்ப்போம் எனவே நான் புள்ளிகளுக்குச் செல்கிறேன் மற்றும் ஒரு நபர் புள்ளி 1 முதல் புள்ளி 2 வரை ஒரு மின்னூட்டத்தை நகர்த்தினால் இது மைனஸ் E புள்ளி dl 1 முதல் 2 வரை எனவே 1 மற்றும் 2 புள்ளிக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு இதை நான் 2 இல் உள்ள மின்னழுத்தம் என்று அழைக்கிறேன் இது 1 இல் உள்ள மின்னழுத்தம் ஆகும் ஆகவே இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான நிலை மின்னழுத்த வேறுபாடு 1 அல்லது 2 லிருந்து ஒரு நபர் அலகு மின்னூட்டத்தை நகர்த்துவதில் செய்யப்படும் வேலை அது பாதையை சார்பற்று உள்ளது அதனால்தான் இந்த மின்னழுத்தத்தை என்னால் வரையறுக்க முடியும் எனவே இப்போது நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் நிலை மின்னழுத்தம் என்பது மின்புலத்தால் அல்ல மாறாக ஒரு வெளிப்புற முகமை அல்லது வெளி நபரால் செய்யப்பட்ட வேலைக்கு சமம் ஒரு மின்புலத்தில் ஒரு அலகு மின்னூட்டத்தை புள்ளி 1 முதல் 2 வரை அந்த முகமை நகர்த்துவதாக எழுதுவோம் இந்த இரண்டிற்கும் நான் ஒரு மாறியைச் சேர்த்தாலும் வேறுபாடு அப்படியே இருக்கும் என்பதை கவனிக்கவும் எனவே மின்னழுத்தம் ஒரு மாறிலி வரை மட்டுமே வரையறுக்கப்படுகிறது ஏனென்றால் இது செய்யப்படும் வேலை அல்லது மின்னழுத்த வேறுபாடு மட்டுமே இது ஒரு இயற்பியல் அளவை எனவே ஒரு மின்னழுத்தத்துடன் ஒரு மாறிலியைச் சேர்ப்பது வித்தியாசத்தை ஏற்படுத்தாது எனவே நிலை மின்னழுத்தம் ஒரு மாறிலி என வரையறுக்கப்படுகிறது அதாவது அதில் எந்த மாறிலியையும் என்னால் கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும் இயற்பியல் மாற்றங்கள் எதுவும் இல்லை நாம் பார்த்தது என்னவென்றால் மின்னழுத்த வேறுபாட்டை மின்புலத்தில் செய்யப்பட்ட வேலைக்கு தொடர்பு படுத்தினோம் தலைகீழ் தொடர்பு எப்படி உள்ளது மின்னழுத்தத்தின் அடிப்படையில் நான் எவ்வாறு E ஐ வெளிப்படுத்துவது டெல்டா v என்பது தொகையீடு ஆக இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஒருவித வகைக்கெழுவாக இருக்க வேண்டும் இது சாய்வு விகிதம் பற்றி அறிமுகப்படுத்துகிறது எனவே அதற்காக இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் அருகிலுள்ள புள்ளி 1 இது x y மற்றும் z இல் உள்ளது மேலும் புள்ளி 2 இது x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y மற்றும் z கூட்டல் டெல்டா z இல் உள்ளது எனில் 2 இல் உள்ள மைனஸ் V கூட்டல் 1 இல் உள்ள V சமம் மைனஸ் V x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y z கூட்டல் டெல்டா z கூட்டல் V 1 ஆக இருக்கும் இது பகுதி வகைக்கெழுவின் வரையறையால் மைனஸ் பகுதி வகைக்கெழு V கீழ் பகுதி வகைக்கெழு x டெல்டா x மைனஸ் பகுதி வகைக்கெழு V கீழ் பகுதி வகைக்கெழு y டெல்டா y மைனஸ் பகுதி வகைக்கெழு V கீழ் பகுதி வகைக்கெழு z டெல்டா z dl Ein terms of potential V2V1 VxxyyzzV1 ∂V∂xx ∂V∂yy ∂V∂zz எனவே புள்ளிகள் 1 மற்றும் 2 க்கு இடையில் x y z x கூட்டல் டெல்டா x y கூட்டல் டெல்டா y z கூட்டல் டெல்டா z நாம் பார்த்தது 2 இல் V கூட்டல் 1 இல் V என்பது மைனஸ் பகுதி வகைக்கெழு v மைனஸ் பகுதி வகைக்கெழு x டெல்டா x மைனஸ் பகுதி வகைக்கெழு v பகுதி வகைக்கெழு y டெல்டா y கழித்தல் பகுதி வகைக்கெழு v பகுதி வகைக்கெழு z டெல்டா z ஆகும் மற்றும் இது E க்கு சமம் x y z புள்ளி dl இது x திசையில் டெல்டா x கூட்டல் y திசையில் டெல்டா y கூட்டல் z திசையில் டெல்டா z ஆக இருக்கும் இது Ex டெல்டா x கூட்டல் Ey டெல்டா y கூட்டல் Ez டெல்டா z க்கு சமம் நான் டெல்டா x 0 க்கு சமம் டெல்டா y 0 க்கு சமம் டெல்டா z 0 க்கு சமம் அல்லது வேறு எந்த சேர்க்கையும் எடுக்க முடியும் எனவே அங்கு தன்னிச்சையாகவும் உடனடியாகவும் Ex என்பது மைனஸ் x ஐ பொருத்து பகுதி வகைக்கெழு V ஐ தவிர வேறொன்றுமில்லை என்பதைக் குறிக்கிறது Ey என்பது மைனஸ் பகுதி வகைக்கெழு V y ஐ பொருத்து மேலும் மின்புலத்தின் z கூறு Ez சமம் மைனஸ் பகுதி வகைக்கெழு V z ஐ பொருத்து V2V1 VxxyyzzV1 ∂V∂xx ∂V∂yy ∂V∂zzExxEyyEzz Ex ∂V∂xEy ∂V∂yEz ∂V∂z மற்றும் டெல்டா V இது E புள்ளி டெல்டா l அல்லது E புள்ளி டெல்டா x x கூட்டல் டெல்டா y y கூட்டல் டெல்டா z z என்பது இது மைனஸ் பகுதி வகைக்கெழு V கீழ் பகுதி வகைக்கெழு x டெல்டா x கழித்தல் பகுதி வகைக்கெழு y டெல்டா y கழித்தல் பகுதி வகைக்கெழு V கீழ் பகுதி வகைக்கெழு z டெல்டா y நான் மைனஸ் அடையாளத்தை இங்கே எழுத வேண்டும் ஏனென்றால் இது மைனஸ் V 2 பிளஸ் V 1 இதை குறியீடாக மைனஸ் சாய்வு V புள்ளி டெல்டா l என எழுதப் போகிறேன் அங்கு டெல்டா l சமம் x திசையில் டெல்டா x கூட்டல் y திசையில் டெல்டா y கூட்டல் z திசையில் டெல்டா z ஆகும் மற்றும் சாய்வு நான் இதை x பகுதி வகைக்கெழு x கூட்டல் y பகுதி வகைக்கெழு y கூட்டல் z பகுதி வகைக்கெழு z என எழுதப் போகிறேன் இது மின்புலம் E என்பது V இன் மைனஸ் சாய்வு தவிர வேறில்லை என்பதை தருகிறது இது நாம் முன்பு கற்றுக்கொண்டவற்றின் தலைகீழ் உறவு அடுத்த விரிவுரையில் சாய்வு செயலியை பற்றியும் V மற்றும் E எவ்வாறு வடிவியல் ரீதியாக தொடர்புடையது என்பது போன்ற சிலவற்றை கற்றுக் கொள்ளப் போகிறோம்